இந்த வகுப்பில் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையில் மேலும் ஒரு அம்சத்தைக் காண்போம் ஒரு குறிப்பிட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலை நாம் கருதுகிறோம் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மற்றும் அட்டவணையைப் பயன்படுத்தி தீர்க்கவும் குறிப்பிட்ட ஏதாவது நடப்பதைக் கண்டறிந்தால் நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்க முயற்சிப்போம் எனவே இந்த நேரியல் நிரலாக்க சிக்கலை 2 மாறிகள் மற்றும் 2 கட்டுப்பாடுகளுடன் கருத்தில் கொள்வோம் இது 10X1 9X2 பழக்கமான புறநிலை செயல்பாட்டின் அதிகபட்ச சிக்கலாகும் ஆனால் கட்டுப்பாடுகள் வேறுபட்டவை எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 உடன் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≤ 5 மற்றும் 4 எக்ஸ் 1 ≥ 24 உள்ளன எனவே வழக்கம் போல் இந்த ஏற்றத்தாழ்வுகளை மந்தமான மாறிகள் சேர்ப்பதன் மூலம் சமன்பாடுகளாக மாற்றுகிறோம் இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≤ 5 நேர்மறை மந்தமான மாறி எக்ஸ் 3 ஐ சேர்ப்பதன் மூலம் சமன்பாட்டிற்கு மாற்றப்படுகிறது எனவே எக்ஸ் 3 5 எக்ஸ் 3 ≥ 0 இப்போது 4 எக்ஸ் 1 ≥ 24 எதிர்மறை மந்தநிலையை உள்ளடக்கும் எனவே 4 எக்ஸ் 1 எக்ஸ் 4 24 மற்றும் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ≥ 0 ஆகவே நாம் முன்பு பார்த்தபடி இது தடைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ எதிர்மறை மந்தமான மாறியை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக எதிர்மறை மந்தமான மாறி ஏற்பட்டுள்ளது எதிர்மறை மந்தநிலை இந்த சிம்ப்ளக்ஸ் வழிமுறைக்கு மாறி ஒரு தொடக்க மாறியாக இருக்க முடியாது எனவே செயற்கை மாறியை இங்கே a1 உடன் அறிமுகப்படுத்துகிறோம் எனவே a1 என்பது செயற்கை மாறி எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 மற்றும் ஏ 1 ≥ 0 இரண்டு ஸ்லாக் மாறிகள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஒன்று நேர்மறை மந்தநிலை மற்றொன்று எதிர்மறை மந்தநிலை அவை புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்காது குறைத்தல் சிக்கலுக்கான a1 மாறி ஒரு பெரிய M ஐ பங்களித்திருக்கும் மேலும் அதிகபட்ச சிக்கலுக்கு இது ஒரு பெரிய M ஐ பங்களிக்கிறது நாம் முன்பு பார்த்தது போலவே மீண்டும் உந்துதல் என்னவென்றால் இப்போது செயற்கை மாறியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒரு புதிய சிக்கலை எழுதியுள்ளோம் இந்த சிக்கலை நாம் தீர்க்கப் போகிறோம் என்றால் அசல் பிரச்சினைக்கு நாம் தீர்வு காணப் போகிறோம் என்றால் இந்த சிக்கலின் தீர்வில் A1 வரவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நாம் செயல்படுத்திய வழி என்னவென்றால் கூட்டுறவு என்பது மிகச் சிறிய எண்ணிக்கையாக இருந்தால் அதிகபட்ச சிக்கலுக்கு நினைவில் கொள்ளுங்கள் M என்பது முடிவிலிக்கு ஒரு பெரிய நேர்மறை எண் M M எதிர்மறையானது எனவே இது ஒரு பெரிய எண் ஆனால் எதிர்மறை அடையாளத்துடன் எனவே இது தீர்வில் தோன்றும் என்று எதிர்பார்க்கப் படுவதில்லை ஏனெனில் இது பங்களிப்பு மிகவும் மிகவும் சிறியது உண்மையில் இது பங்களிப்பு எதிர்மறையானது எனவே இது அதிகரிப்புக்கான தீர்வுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை எனவே இது ஒரு புதிய சிக்கலாகும் ஏனென்றால் எதிர்மறையான மந்தநிலையில் அவசியமான மற்றும் ஒரு செயற்கை மாறியில் அவசியமான கட்டுப்பாட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதால் ஒரே ஒரு செயற்கை மாறி உள்ளது இரண்டு செயற்கை மாறிகள் இல்லை ஒன்று மட்டுமே உள்ளது அதற்கு ஒரு M உள்ளது எனவே இதை தீர்க்க சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை இப்போது அமைத்துள்ளோம் எனவே ஐந்து மாறிகள் உள்ளன இரண்டு முடிவு மாறிகள் எக்ஸ் 1 எக்ஸ் 2 இரண்டு ஸ்லாக் மாறிகள் எக்ஸ் 3 எக்ஸ் 4 மற்றும் செயற்கை மாறி ஏ 1 ஆகியவை இங்கே உள்ளன எனவே வரும் புறநிலை செயல்பாடு மதிப்புகள் 10 9 0 0 மற்றும் M ஐ எழுதுகிறோம் செயற்கை மாறி மற்றும் அதிகரிப்பு செயல்பாடு காரணமாக இது M வருகிறது என்பதை நினைவில் கொள்க எனவே இங்கே குறிக்கோளில் ஒரு M உள்ளது சமன்பாடுகள் X1 X2 X3 0X4 0a1 5 எனவே நாம் X1 X2 X3 0X4 0a1 5 இரண்டாவது சமன்பாடு 4 X1 X4 a1 எனவே 4X1 0X2 0X3 X4 a1 என்று எழுதுகிறோம் எனவே 4X1 0X2 0X3 X4 a1 24 எனவே இரண்டு அடிப்படை மாறிகள் எழுதுகிறோம் இப்போது அவர்கள் எக்ஸ் 3 மற்றும் ஏ 1 உடன் சிம்ப்ளெக்ஸைத் தொடங்கலாம் என்பதை நாம் உணர்கிறோம் இப்போது எக்ஸ் 3 க்கு எக்ஸ் 3 மற்றும் ஏ 1 ஆகியவை ஒன்றாக அடையாள மேட்ரிக்ஸைக் கொண்டுள்ளன இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் எக்ஸ் 2 மற்றும் ஏ 1 ஆகியவை அடையாள மேட்ரிக்ஸைக் கொடுக்கலாம் ஆனால் எக்ஸ் 3 மற்றும் ஏ 1 உடன் சீராக இருக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு மந்தமான மாறி இருந்தால் நாம் ஸ்லாக் மாறியுடன் தொடங்குவோம் எனவே எக்ஸ் 3 மற்றும் ஏ 1 ஆகிய இரண்டு மாறிகள் தான் நாம் தீர்வைத் தொடங்குகிறோம் இப்போது இந்த இரண்டு மாறிகளின் புறநிலை செயல்பாடு குணகம் எக்ஸ் 3 க்கு 0 பங்களிப்பைக் கொண்டுள்ளது ஏ 1 க்கு ஒரு M பங்களிப்பு உள்ளது எனவே 0 மற்றும் எம் இப்போது இந்த தீர்வு உகந்ததா அல்லது நுழையக்கூடிய ஒரு மாறி உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் நேர்மறை Cj Zj உடன் தீர்வு எனவே இந்த Cj Zj மதிப்புகளை கணக்கிடுகிறோம் இப்போது மாறி X1 க்கு இது 0 x 1 M x 4 எனவே அது 4M ஆகும் எனவே 10 4M என்பது 4M 10 அல்லது 10 4M என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது 10 4M மாறி X2 க்கு இது 0 x 1 M x 0 என்பது 0 எனவே 9 0 என்பது 9 ஆகும் எனவே இந்த மதிப்பு 0 x1 M x 0 0 எனவே 9 0 என்பது 9 மாறி X3 க்கு Zj மதிப்பு 0 x 1 M x 0 0 எனவே 0 0 0 ஆக இருக்கும் மாறி X4 க்கு இது 0 x 0 M x 1 என்பது M எனவே 0 M என்பது M மற்றும் மாறி a1 க்கு அது 0 x 0 M x 1 என்பது M M M 0 ஆக இருக்கும் எக்ஸ் 3 மற்றும் ஏ 1 ஆகிய இரண்டு அடிப்படை மாறிகள் சி இசட் மதிப்புகளை 0 ஆகவும் அவை சி ஆனால் ஒரு செயற்கை மாறி தீர்வில் இருப்பதால் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பை நாம் எழுதவில்லை அதற்கு பதிலாக இந்த மதிப்பை கோடு என்று வைத்திருக்கிறோம் எனவே தீர்வுக்குள் நுழையக்கூடிய ஒரு மாறி இருக்கிறதா என்பதை இப்போது நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே எக்ஸ் 2 9 உடன் தீர்வை உள்ளிடலாம் எக்ஸ் 1 4 M 10 உடன் தீர்வை உள்ளிடலாம் இப்போது M பெரியது மற்றும் நேர்மறையானது எனவே 4 M 10 9 ஐ விட பெரியது ஆகையால் மாறி எக்ஸ் 1 தீர்வுக்குள் நுழைகிறது ஏனெனில் அது இரண்டு மாறிகள் இடையே Cj Zj இன் பெரிய மதிப்பு மீண்டும் இது 9 இது 4M 10 M பெரியது மற்றும் நேர்மறையானது மற்றும் முடிவிலிக்கு முனைகிறது எனவே 4M 10 9 ஐ விட பெரியது எனவே மாறி X1 தீர்வுக்குள் நுழைகிறது இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 3 அல்லது ஏ 1 ஐ மாற்ற வேண்டும் எனவே விகிதங்களைக் காணலாம் 5 ÷ 1 என்பது 5 மற்றும் 24 ÷ 4 என்பது 6 சிறியது 5 ஆகும் இப்போது எக்ஸ் 1 கரைசலில் வந்து எக்ஸ் 3 ஐ மாற்றும் மற்றும் செயற்கை மாறி கரைசலில் இருக்கும் இப்போது அடுத்த மறு செய்கையைப் பார்ப்போம் எனவே இந்த அட்டவணையில் முதல் மறு செய்கையை நான் கைப்பற்றியுள்ளேன் அங்கு மாறி X1 4M 10 உடன் தீர்வுக்குள் நுழைந்தது மற்றும் மாறி X3 தீர்வை விட்டுச் சென்றது இப்போது இது உங்கள் பிவோட் எலிமெண்ட் இப்போது புதிய அடிப்படை மாறிகள் எக்ஸ் 1 எக்ஸ் 3 ஐ மாற்றுகிறது மற்றும் ஏ 1 எஞ்சியுள்ளது எனவே எக்ஸ் 1 மற்றும் ஏ 1 ஐ கரைசலில் வைத்திருப்போம் எக்ஸ் 1 எக்ஸ் 3 ஐ மாற்றுகிறது எனவே எக்ஸ் 1 இங்கே வருகிறது ஏ 1 உள்ளது புறநிலை செயல்பாடு குணகங்களின் மதிப்பு 10 மற்றும் எம் எக்ஸ் 1 க்கு 10 ஏ 1 உள்ளது எம் இப்போது இது பிவோட் எலிமெண்ட் எனவே பிவோட் வரிசையின் ஒவ்வொரு எலிமெண்ட் களையும் பிவோட் எலிமெண்ட் மூலம் பிரிக்கவும் பிவோட் எலிமெண்ட் 1 ஆக இருப்பதால் அதே மதிப்புகள் மீண்டும் நிகழும் எனவே 1 ÷ 1 என்பது 1 மீண்டும் 1 ÷ 1 என்பது 1 மீண்டும் 1 ÷ 1 என்பது 1 0 ÷ 1 என்பது 0 0 ÷ 1 என்பது 0 மற்றும் 5 ÷ 1 என்பது 5 ஆகும் இப்போது மாறி X1 தீர்வுடன் உள்ளது 1 எனவே நான் இந்த நிலையில் 0 ஐப் பெற வேண்டும் இந்த நிலையில் நான் 0 ஐப் பெற வேண்டும் அதே போல் இந்த நிலையில் a1 ஐத் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் a1 ஐ ஒத்த a1 ஐ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் அதை செய்ய வேண்டும் இப்போது நாம் திரும்பிச் சென்று 4 என்ற தொடர்புடைய நிலையைப் பார்வையிடுகிறோம் எனவே 4 எனக்கு 0 தேவை 4 4 முறை 1 என்பது 0 ஆகும் எனவே இங்கே உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் களும் இதை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இந்த 1 ஐ 4 ஆல் பெருக்கி கழிப்பேன் எனவே நான் 4 4 x 1 என்பது 0 0 4 x 1 என்பது 4 0 4 x 1 என்பது 4 1 0 x 4 என்பது 1 1 0 x 4 என்பது 1 1 0 x 4 என்பது 1 மற்றும் 24 5 x 4 20 என்பது 4 இப்போது இது X1 5 a1 4 தீர்வு இப்போது இந்த தீர்வு சிறந்த தீர்வாக இருக்கிறதா என்று சோதிக்க விரும்புகிறோம் அதைச் செய்ய முதலில் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாறி இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்காக Cj Zj இன் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் Cj Zj ஐ எழுதி மதிப்புகளைக் கண்டுபிடிப்போம் 10 x 1 M x 0 என்பது 10 10 10 என்பது 0 10 x 1 என்பது 10 M x 4 என்பது 4M ஆகும் எனவே 9 10 4 M என்பது 4 M 1 மாறி X3 க்கு 10 முதல் 1 வரை 10 M இன் 4 என்பது 4 எம் எனவே இந்த பகுதி 4 M 10 0 4 M 10 என்பது 4 M 10 10 4 M என எழுதப்பட்டுள்ளது மாறி X4 க்கு இது 10 x 0 0 M x 1 என்பது M எனவே 0 M என்பது M மற்றும் மாறி a1 க்கு 10 x 0 என்பது 0 M x 1 என்பது M எனவே இது M M 0 ஆக இருக்கும் இப்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 10 x 5 50 M x 4 எனவே 50 4M ஆனால் நாம் அதை எழுதவில்லை ஏனெனில் செயற்கை மாறி தீர்வில் உள்ளது எனவே இங்கு வரும் ஒரு கோடு மட்டுமே எழுதுகிறோம் இப்போது இந்த தீர்வு உகந்ததா நாம் உகந்த தீர்வை அடைந்துவிட்டோமா அல்லது Cj Zj இன் நேர்மறையான மதிப்பைக் கொண்ட ஒரு மாறி இருக்கிறதா என்று சோதிக்க விரும்புகிறோம் இப்போது மாறி எக்ஸ் 1 மற்றும் ஏ 1 ஆகியவை அடிப்படை எனவே அவற்றை நாம் கருத்தில் கொள்ளவில்லை எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவற்றைக் கருதுகிறோம் இப்போது 1 4M இன் இந்த மதிப்பு எதிர்மறையானது என்பதை நாம் உணர்கிறோம் ஏனெனில் M பெரியது மற்றும் நேர்மறையானது எனவே 4M எதிர்மறையானது எனவே 4M 1 எதிர்மறையானது இதேபோல் 10 4 M கூட எதிர்மறையானது ஏனென்றால் M பெரியது மற்றும் நேர்மறையானது எனவே 4 M 10 எதிர்மறையானது M எதிர்மறையானது எனவே நுழைவு மாறி இல்லை வழிமுறை பொதுவாக எந்த சிரமமும் இல்லாமல் முடிவடைகிறது வழிமுறை முடிவடைகிறது மற்றும் எக்ஸ் 1 5 ஏ 1 4 தீர்வு என்று நாம் கூறலாம் ஆனால் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்துடன் தொடங்கியபோது இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கான சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்துடன் தொடங்கியபோது செயற்கை மாறியை இங்கே எழுதினோம் ஏனென்றால் இந்த கட்டுப்பாடு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தது நாம் இங்கே ஒரு செயற்கை மாறியை எழுதினோம் இந்த செயற்கை மாறி தீர்வுக்கு வந்தது இப்போது இந்த செயற்கை மாறியை எழுதியபோதுஇந்த செயற்கை மாறி சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைத் தொடங்குவதற்காக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது இது அசல் சிக்கலின் ஒரு பகுதியாக இல்லை எனவே இந்த செயற்கை மாறி தீர்வில் இருப்பதை நாம் விரும்பவில்லை என்றும் அதைக் கையாண்ட விதம் ஒரு பெரிய நேர்மறை மதிப்பு M ஐக் கொடுப்பதன் மூலமாகவும் ஒரு பெரிய எதிர்மறை பங்களிப்பைத் தடுக்கும் வகையில் அதிகபட்ச நோக்கத்தில் ஒரு M ஐ வைக்கிறோம் இந்த மாறி தீர்வில் இருந்து எனவே ஒரு பெரிய எதிர்மறை பங்களிப்பை இங்கு வைப்பதன் மூலம் பெரிய M பெரியது மற்றும் நேர்மறையானது என்று நாம் நினைத்தோம் எனவே M ஒரு பெரிய எதிர்மறை எனவே ஒரு பெரிய எதிர்மறை பங்களிப்பை வழங்குவதன் மூலம் இந்த a1 தீர்வுக்கு வருவதைத் தடுப்போம் எனவே இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருந்தால் இப்போது இந்த சிக்கல் அதே தீர்வைக் காண்பிக்கும் மேலும் இந்த சிக்கல்களின் தீர்வு a1 ஐ உள்ளடக்காது எனவே நாம் அந்தக் கொள்கையுடன் தொடங்கினோம் ஆனால் நாம் அதைக் கவனிக்கிறோம் ஆனால் சிம்ப்ளக்ஸ் நிறுத்தப்பட்டபோது A1 உண்மையில் தீர்வில் இருப்பதை நாம் கவனிக்கிறோம் அதை நாம் விரும்பவில்லை எனவே ஒரு பெரிய M ஐ வைத்து ஒரு பெரிய எதிர்மறை பங்களிப்பை வழங்கினாலும் மாறி a1 தீர்வில் இருக்காது என்று நினைத்துக்கொண்டிருக்கிறோம் மாறி a1 கரைசலில் இருப்பதை நாம் இப்போது கவனிக்கிறோம் எனவே மாறி a1 கரைசலில் உள்ளது எனவே இதை மீண்டும் மறுபரிசீலனை செய்தால் இதற்கு ஒரு தீர்வு இருந்தால் ஒரு பெரிய எதிர்மறை மதிப்பைக் கொடுப்பதன் மூலம் a 1 தீர்வுக்கு வருவதைத் தடுப்போம் இந்த சிக்கலைத் தீர்ப்பது இந்த சிக்கலுக்கு அதே தீர்வைக் கொடுக்கும் ஆனால் இப்போது ஒரு எதிர்மறையை வைக்க தூண்டுகிறோம் பங்களிப்பு a1 தீர்வில் உள்ளது இதன் பொருள் அசல் பிரச்சினைக்கு ஒரு தீர்வும் இல்லை இப்போது இது இயலாமை என்று அழைக்கப்படுகிறது அசல் பிரச்சினைக்கு தீர்வு இல்லை எனவே இயலாமை என்பது குறிக்கப்படுகிறது சிம்ப்ளக்ஸ் பொதுவாக முடிவடைவதன் மூலம் இயலாமை என்பது குறிக்கப்படுகிறது ஆனால் சிம்ப்ளக்ஸ் முடிவடைந்த பிறகு ஒரு கண்டிப்பான நேர்மறையான மதிப்பைக் கொண்ட கரைசலில் ஒரு செயற்கை மாறுபாடு உள்ளது சிம்ப்ளக்ஸ் முடிவடையும் போது கண்டிப்பாக நேர்மறையான மதிப்பைக் கொண்ட ஒரு செயற்கை மாறி உள்ளது மற்றும் கண்டிப்பான நேர்மறையான மதிப்பைக் கொண்ட கரைசலில் ஒரு செயற்கை மாறி உள்ளது அது சாத்தியமற்றது என்று நாம் கூறுகிறோம் இப்போது இந்த மதிப்பையும் குறிப்பிடுவோம் இந்த மதிப்பு 4 ஆகும் பின்னர் வரைகலை முறை அதே சிக்கலை எவ்வாறு பார்க்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இப்போது உகந்ததை அடைந்துள்ளோம் ஆனால் செயற்கை மாறி தீர்வில் உள்ளது இது நேரியல் நிரலாக்க சிக்கலின் இயலாமையைக் குறிக்கிறது இப்போது வரைகலை முறைக்கு செல்வோம் எங்களுக்கு அதே சிக்கல் உள்ளது 0 மற்றும் 0 உடன் அச்சை வரைகிறோம் இப்போது இது மாறி X1 க்கும் இது மாறி X2 க்கும் உள்ளது நாம் இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 5 என்ற புள்ளிகளை 5 0 மற்றும் 0 5 புள்ளிகளுடன் வரையலாம் இது ஒரு புள்ளி 0 5 இப்போது தோற்றம் 0 0 சமத்துவமின்மையை பூர்த்தி செய்கிறது எக்ஸ் 1 எக்ஸ் 2 5 எனவே இது சாத்தியமான பகுதி நாம் வெவ்வேறு நிறத்தில் காண்பிக்கும் முக்கோணம் இந்த சிக்கலுக்கு சாத்தியமான பகுதி இந்த புள்ளிகள் உட்பட இதில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் முதல் தடைக்கான சாத்தியமான பகுதி இப்போது 4X1 24 அல்லது X1 6 என்ற இரண்டாவது தடையை நாம் வரைகிறோம் இப்போது X1 6 என்பது X2 அச்சுக்கு இணையான ஒரு கோடு அல்லது X1 6 புள்ளியைக் கடந்து செல்லும் Y அச்சு மற்றும் இந்த புள்ளி 60 ஆகும் எனவே இந்த புள்ளி இருக்கும் 60 எனவே இது 60 மற்றும் இது எக்ஸ் 1 24 க்கான ஒரு வரியாகும் இப்போது சமத்துவமின்மையை திருப்திப்படுத்தும் அந்த பகுதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே தோற்றம் இங்கே 0 0 உண்மையில் 24 ஆகும் எனவே மற்ற பகுதி இந்த சமத்துவமின்மையை பூர்த்தி செய்யும் பகுதி சமத்துவமின்மையை திருப்திப்படுத்தும் பகுதி இது எனவே மற்ற பிராந்தியத்தை இப்போது காட்டுகிறோம் இப்போது மற்ற பகுதி சமத்துவமின்மையை பூர்த்தி செய்யும் பகுதி என்பதை நாம் உணர்கிறோம் இப்போது இரண்டு தடைகளுடன் தொடர்புடைய சாத்தியமான பகுதியைப் பார்த்தால் இந்த பகுதி சாத்தியமான பகுதி என்று ஒரு கட்டுப்பாடு உள்ளது ஒரு தடைக்கு இந்த பகுதிக்கு சாத்தியமான பகுதி உள்ளது மற்றொன்று தடைக்கு சாத்தியமான பகுதி இங்கே எங்கோ உள்ளது எனவே இந்த சாத்தியமான பிராந்தியத்தில் இந்த இரண்டு தடைகளையும் பூர்த்தி செய்யும் உண்மையான பகுதி இல்லை என்பதை நாம் உணர்கிறோம் நமக்கு இரண்டு தடைகள் இருக்கும்போது எந்த புள்ளியும் இல்லாத இடத்தில் இதை ஒன்றாக திருப்திப்படுத்த எந்த புள்ளியும் இல்லாத நிலையில் பிரச்சினை அணுக முடியாதது என்று நாம் கூறுகிறோம் இப்போது இந்த இயலாமை சிம்ப்ளக்ஸ் வழிமுறையால் ஒரு செயற்கை மாறி கரைசலில் இருப்பதைக் குறிக்கிறது இப்போது அந்த செயற்கை மாறிக்கு a1 4 மதிப்பு இருந்தது இப்போது a1 உண்மையில் இந்த கட்டுப்பாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாவது கட்டுப்பாடு 4X1 ≥ 24 இல் எனவே இந்த கட்டுப்பாடு 4X1 X4 a1 24 ஆக மாறியது ஆகவே a1 4 க்கு சமமாக இருந்தால் நாம் 4X1 ≥ 20 ஐப் பெறுவோம் இது X1 ≥ 5 மற்றும் நாம் அதைத் திட்டமிட்டிருந்தால் இப்போது இந்த வரியை இந்த வரி 4X1 24 4X1 20 ஆக மாறியிருக்கும் அது இங்கே எங்காவது வந்திருக்கும் இது புள்ளி 5 கமா 0 என்பது உகந்த தீர்வாகும் என்பதைக் காட்டுகிறது ஆனால் எங்களிடம் 24 இருப்பதால் LP தீர்வு a1 4 ஆக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது இதனால் 4X1 ≥ 20 ஆக மாறும் அதற்கான தீர்வைப் பெறலாம் ஆனால் இப்போது எந்த தீர்வும் இல்லை ஏனென்றால் a1 4 எனவே கரைசலில் செயற்கை மாறியின் செயற்கை மாறி இருப்பது இருப்பது இயலாமையைக் குறிக்கிறது மட்டுமல்லாமல் இயலாமையின் அளவு அல்லது அளவைப் புரிந்து கொள்ள ஒரு வழியையும் தருகிறது கொடுக்கப்பட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கான நேரியல் சாத்தியமற்றது எனவே இரு தடைகளையும் பூர்த்தி செய்யும் எந்தவொரு பிராந்தியமும் இல்லை என்று இறுதியில் நாம் கூறுகிறோம் கொடுக்கப்பட்ட நேரியல் நிரலாக்க சிக்கல் அணுக முடியாதது எனவே இந்த வகுப்பில் நாம் இயலாமையைக் கண்டோம் முந்தைய வகுப்பில் எல்லையற்ற தன்மையைக் கண்டோம் சிம்ப்ளக்ஸ் இயலாமை மற்றும் எல்லையற்ற தன்மை இரண்டையும் எவ்வாறு கையாளுகிறது என்பதைப் பார்த்தோம் எனவே ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு மூன்று விஷயங்கள் உள்ளன நேரியல் நிரலாக்க சிக்கல் எந்தவொரு பிரச்சனையும் உகந்ததாக உள்ளது அல்லது வரம்பற்றது அல்லது அணுக முடியாதது கொடுக்கப்பட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு மூன்றில் ஒன்று மட்டுமே நிகழும் மூன்று நிகழ்வுகளையும் இப்போது பார்த்தோம் இந்த சிம்ப்ளக்ஸ் மறு செய்கையை நாம் உண்மையில் செய்யும்போது இன்னும் சில விஷயங்கள் நடக்கக்கூடும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் செல்லும்போது எடுத்துக்காட்டுகள் மற்றும் உடற்பயிற்சிகளின் மூலம் நாம் படிப்போம் அடுத்த தொகுதியில் நேரியல் நிரலாக்கத்தின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சத்தைப் படிக்க நாம் முன்னேறுவோம் இது இருமை என்று அழைக்கப்படுகிறது